வணக்கம் மாணவர்களே இந்த பாடத்தின் இரண்டாவது சொற்பொழிவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று நாம் நானோ பயோமிமிக்ரி பற்றிய சுவாரஸ்யமான சொற்பொழிவைப் பார்க்கப்போகிறோம் எனவே இந்த சொற்பொழிவில் பயோமிமிக்ரி என்றால் என்ன என்பதையும் கெக்கோபட்டாம்பூச்சி மற்றும் டக்கான்பீக்ஸ் போன்ற எடுத்துக்காட்டுகளால் நானோஅறிவியல் பயோமிமிக்ரியை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதையும் அறியப்போகிறோம் எனவே பயோமிமிக்ரி என்றால் என்ன என்று பார்ப்போம் மிமிக்ரி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் மிமிக்ரி என்றால் நகலெடுப்பது அல்லது பின்பற்றுவது எனவே பயோமிமிக்ரி என்றால் என்ன இயற்கையிலிருந்து சில யோசனைகளை நாங்கள் நகலெடுக்கப் போகிறோம் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தயாரிப்புகளை உருவாக்கப்போகிறோம் இயற்கையிலிருந்து நாம் ஏன் யோசனையைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் ஏனெனில் இன்று மனிதர்கள் எதிர்கொள்ளும் பெரும்பாலான பிரச்சினைகள் மற்ற உயிரினங்களாலும் எதிர்கொள்ளப்படுகின்றன எனவே பரிணாம வளர்ச்சியின் போது பல உயிரினங்கள் தங்கள் சூழலைப் பயன்படுத்த மிகவும் திறமையான வழிகளைக் கண்டன அதனால் தான் இயற்கையிலிருந்து யோசனையைத் தேர்ந்தெடுக்கிறோம் ஏனெனில் இன்று உயிருடன் இருக்கும் உயிரினங்கள் பரிணாமவளர்ச்சியின் வெற்றிகரமான மாதிரிகள் அல்லது தயாரிப்புகள் நம்முடைய சவாலை ஒரு நிலையான வழியில் தீர்க்கும்போது இயற்கையிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் இயற்கையிலிருந்து நாம் ஒரு யோசனையை எடுக்கலாம் அதைப் பிரதிபலிக்கலாம் மற்றும் மனிதர்களுக்கு வழக்கமான தயாரிப்புகளை உருவாக்கலாம் பயோமிமிக்ரிக்கு ஒரு எளிய உதாரணத்தைக்கவனியுங்கள் ஒரு விமானத்தின் யோசனை பறவையிலிருந்து வந்தது இந்த சொற்பொழிவில் நாங்கள் இந்தவகையான பயன்பாடுகளில் கவனம் செலுத்தப்போவதில்லை ஆனால் இயற்கையில் நானோ பயன்பாடுகளில் அதிககவனம் செலுத்துவோம் இயற்கையில் கிடைக்கும் நானோகட்டமைப்புகள் என்ன அந்த கட்டமைப்புகளை பிரதிபலிக்க நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் மனிதபயன்பாட்டிற்கு எவ்வாறு பயனுள்ள தயாரிப்புகளை உருவாக்கமுடியும் முதல்உதாரணம் கெக்கோ கெக்கோ மிகச்சிறந்த ஏறுபவர்களில் ஒருவர் இது மென்மையான அல்லது வழுக்கும் எந்த வகையான மேற்பரப்பிலும் ஏறும் இது எப்படி சாத்தியம் கெக்கோ பாதங்கள் நானோ அளவிலான முடிகளால் மூடப்பட்டிருக்கும் அவை இடைக்கணிப்பு வான்டெர்வால்ஸ் சக்திகளைப் பயன்படுத்துகின்றன இது பல்லியை மேற்பரப்பில் மிகவும் வலுவாக ஒட்டிக்கொள்ள அனுமதிக்கிறது எனவே கெக்கோகால்களில் இருக்கும் நானோ கட்டமைப்புகளைப் பார்ப்போம் நிறைய நானோ கால்களில் உள்ளகட்டமைப்புகள் போன்றவை உள்ளன இது கென் வான்டெர்வால்ஸ் படைகள்மூலம் மேற்பரப்பில் வலுவாக ஒட்டிக்கொள்ள உதவுகிறது கெக்கோபயோமெடிக்கல் என்ற நிறுவனம் இந்த கெக்கோகால்களிலிருந்து யோசனையைப் பெற்றது மேலும் அவை பயோபசை அல்லது பிசின் என்ற புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளன இதன் அடிப்படையில் அவர்கள் உயிரியக்க இணக்கமான திட்டுகள் என்று அழைக்கப்படும் மிகச்சிறந்த உயிர் இணக்கமான பிசின் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் உயிரியல் அமைப்புடன் பொருந்தக்கூடிய எந்தவொரு பொருளும் உயிரியக்க இணக்கமான பொருள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த உயிரியக்க இணக்கமான பிசினை காயங்களுக்கு முத்திரையிடலாம் அல்லது வயிற்றுப் புண் அல்லது வேறு ஏதேனும் சிக்கல்களால் ஏற்படும் துளைக்கு இதை ஒட்டலாம் இந்த பிசின் இழுக்கும் தன்மை உள்ளது மற்றும் அது தண்ணீரில் ஒட்டாதது இது காயம் குணமாகும்போது உடைந்துபோகும் ஒரு பொருளால் ஆனது இந்த வழியில் பொருள் உயிரியல் அமைப்பினுள் சிதைந்துவிடும் மேலும் இது நோயெதிர்ப்பு பதில் அல்லது நச்சு விளைவை ஏற்படுத்தாது எனவே இது ஒரு மக்கும் பொருள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பொருள் உயிரியக்க இணக்கத்தன்மை கொண்டது அதே போல் அது மக்கும் பொருள் எனவே காயம் இருந்தால் இந்த பசையை தடவி UV ஒளியுடன் சிகிச்சையளிக்க வேண்டும் இந்த உயிரியக்க இணக்கமான இணைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது பார்ப்போம் இந்த பிசின் இரண்டு உயிர் மூலக்கூறுகளால் ஆனது ஒன்று கிளிசரின் மற்றும் மற்றொன்று அமிலம் இது UV ஒளியால் செயல்படுத்தப்படும் கலவை காப்புரிமையால் பாதுகாக்கப்படுகிறது இந்த ஈரமான பிசின் காயங்களை மூடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஈரமான பிசின் எவ்வாறு செயல்படுகிறது பொதுவாக பெரும்பாலான பசைகள் ஈரமான சூழலில் தங்கள் ஆற்றலை இழக்கின்றன ஆனால் இந்த பொருள் உலர்ந்த மேற்பரப்பு தேவையில்லை எனவே இது வேதியியல் ரீதியாக செயல்படாமல் இரத்தத்தின் முன்னிலையில் கூட வேலை செய்யும் இந்த ஈரமான பிசினில் நன்மை யாதெனில் இந்த உயிர் இணக்கமான இணைப்பு உங்கள் வெல்க்ரோ திசுக்களில் வளர்ந்து அதை ஒன்றாகப்பிடிப்பது போன்றதாகும் இந்த யோசனையின் பயன் காயத்தை சரி செய்வதுடன்அவை பயோ கம்பாடிப்பில் ஆகும் மற்றும் அவற்றை வெளியே எடுக்க வேண்டிய அவசியமில்லை இந்த நன்மைகள் காரணமாக மனித பயன்பாட்டிற்கான பல மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன அவை மனித பயன்பாட்டிற்கு வணிக சந்தையில் கிடைக்கச் செய்கின்றன எனவே மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் பயோமெடிக்கல் பயன்பாடுகளுக்கு மட்டுமல்ல கெக்கோவின் யோசனையையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் பிற பயன்பாடுகளுக்கு ஒரு பிசின் டேப்பை உருவாக்கலாம் சாதாரண நாடாவுடன் ஒப்பிடும்போது இந்த நாடா மிகவும் வலுவானது மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியது என்பதை இங்கே காணலாம் நாம் அதை பல முறை அகற்றலாம் ஏனெனில் இது அலையும் சுவர்சக்தியை அடிப்படையாகக் கொண்டது இது 1 கிலோகிராம் எடையை கூட தூக்கும் திறன் கொண்டது இது உயர்த்தக்கூடிய அதிகபட்சஎடை 130 கிலோ ஆகும் மேலும் இந்த உயர்திறனுக்கான காரணம் கெக்கோகால்களில் நானோ வகையான ஏற்பாடு இருப்பதேஆகும் இந்த நானோ ஏற்பாட்டைக்காண உங்களுக்கு எலக்ட்ரான் நுண்ணோக்கி எனப்படும் சிறப்பு நுண்ணோக்கி தேவை சாதாரண பொருள்களுக்கு நாங்கள் ஒளி நுண்ணோக்கியைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் நானோஅளவில் ஏதாவது பார்க்கவிரும்பினால் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் நுண்ணோக்கி அல்லது ஸ்கேனிங்எலக்ட்ரான் நுண்ணோக்கி போன்ற எலக்ட்ரான் நுண்ணோக்கிகளைப் பயன்படுத்தவேண்டும் கெக்கோ கால்களிலிருந்து மலையேற்றத்திற்குச் செல்லும் மக்களுக்கும் நடைபயிற்சி செய்வதில் குறைபாடு உள்ளவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கெக்கோ காலணிகளை நாம் உருவாக்கலாம் இந்த காலணிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் வலுவான பிடியைப் பெறக்கூடிய வயதானவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலணிகள் சிறந்த நிலைத்தன்மையைக் கொண்டிருக்கும் மேலும் நீங்கள் ஏறும் போது அல்லது இறங்கும்போது நழுவுவதைத் தடுக்கும் எனவே இந்த கெக்கோ காலணிகள் மிகச் சிறந்த பயன்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது சிலந்தியின் கால் என்று மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் சிலந்தியின் கால் நானோ கட்டமைப்புகளையும் அடிப்படையாகக் கொண்டது சிலந்தியின் பாதத்தை நாம் கண்டால் அவற்றில் நானோ அளவிலான கட்டமைப்புகளும் உள்ளன அவை ஒரே நேரத்தில் இழுக்கின்றன சிலந்தி நடக்கும்போது அது மெதுவாக அதன் காலைத் தூக்கிக்கொண்டு நடக்கிறது இது அதன் கால்களைத் தூக்குகிறது இதனால் செட்டூல்கள் வெற்றிகரமாக தூக்குகின்றன ஆனால் ஒரே நேரத்தில் அல்ல இதன் அடிப்படையில் விண்வெளி வீரர்களுக்கான விண்வெளி காலணிகளை நாம் வடிவமைக்க முடியும் அவை சிலந்தியைப் போல சுவர்களிலோ அல்லது விண்வெளி கைவினைகளிலோ ஒட்டிக்கொள்ள உதவும் அந்துப்பூச்சி கண்களின் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் அந்துப்பூச்சி கண்களுக்குப் பின்னால் உள்ள கொள்கையைப் பயன்படுத்துவதன் மூலம் இதேபோன்ற நானோ பொருட்களை உருவாக்கலாம் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி ஆராய்ச்சியாளர்கள் அந்துப்பூச்சி கண்களை அடிப்படையாகக் கொண்ட ஸ்மார்ட் சாளரத்தை உருவாக்கியுள்ளனர் அவர்கள் இந்த அந்துப்பூச்சி கண்களைப் பின்பற்றி அதைப் போன்ற ஒரு நானோ அமைப்பை உருவாக்கினர் இந்த நானோ அமைப்பு சுய சுத்தம் எரிசக்தி சேமிப்பு மற்றும் கண்ணை கூசும் எதிர்ப்பு சொத்து போன்ற அனைத்து பண்புகளையும் கொண்டுள்ளது எனவே சுய சுத்தம் செய்யும் முறை என்றால் என்ன இந்த கட்டமைப்பில் நீர் விழும்போது அது எளிதில் பங்கு வகிக்கும் மற்றும் அனைத்து தூசித் துகள்களையும் எடுக்கும் ஆற்றல் சேமிப்பு எப்படி இந்த கண்ணாடி மிக மெல்லிய 5 முதல் 10 என் எம் வெனடியம் டை ஆக்சைடுடன் பூசப்பட்டுள்ளது மற்றும் இந்த பொருள் ஏராளமாக உள்ள குறைந்த விலை குறைந்த பொருள் எனவே நாம் அதை எளிதாகப் பயன்படுத்தலாம் குளிர்ந்த காலங்களில் இது வெப்ப கதிர்வீச்சை நிறுத்தி வெப்ப இழப்பைத் தடுக்கிறது வெப்பமான காலங்களில் சூரியனில் இருந்து அகச்சிவப்பு கதிர்வீச்சு கட்டிடத்திற்குள் நுழைவதைத் தடுக்கிறது இது கண்ணை கூசும் எதிர்ப்பு மற்றும் பிரதிபலிப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது எனவே பச்சோந்தி என்ற மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் பச்சோந்தி சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றுவதை நாம் பார்த்திருக்கலாம் நீங்கள் பச்சோந்தியிலிருந்து யோசனையை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் நீங்கள் அழுத்தம் அல்லது ஒரு சிறிய அளவு சக்தியைப் பயன்படுத்தும்போது வண்ணத்தை மாற்றக்கூடிய பொருட்களை உருவாக்கலாம் கலிஃபோர்னியா பல்கலைக் கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மிக மெல்லிய பொருளை உருவாக்கியுள்ளன அவை நானோ அளவிலான மட்டத்தில் ஒளியைத் தூண்டுவதன் மூலம் தேவைக்கேற்ப நிறத்தை மாற்றலாம் இந்த பொருள் சிறிய சிறிய முகடுகளைக் கொண்டுள்ளது மற்றும் சுமார் 120 என்எம் தடிமன் கொண்ட சிலிக்கான் அடுக்கால் ஆனது இது நெகிழ்வானது மற்றும் முகடுகளின் இடைவெளி வெவ்வேறு வண்ணங்களை உருவாக்குகிறது இந்த பொருளின் மற்றொரு முக்கியமான பண்பு என்னவென்றால் அது உள்வரும் ஒளியின் 83 வரை திருப்பி அனுப்ப முடியும் இது வெவ்வேறு வகையான வண்ணங்களை உற்பத்தி செய்வதில் மிகவும் திறமையானதாக ஆக்குகிறது இப்போது நாம் எதிர்கொள்ளும் ஒரு முக்கிய பிரச்சினை என்னவென்றால் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எதிர்க்கின்றன அந்த பாக்டீரியாக்கள் அனைத்தையும் கொல்ல நாம் புதிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உருவாக்க வேண்டும் இந்த சிக்கலை தீர்க்க இயற்கையிலிருந்து யோசனையை நாம் எடுக்கலாம் உதாரணத்தைக் கவனியுங்கள் சிக்காடா பறக்க இந்த சிறிய ஈவின் இறக்கைகள் நானோ அளவிலான தூண் கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளன இந்த தூண்கள் சில நானோமீட்டர் விட்டம் கொண்டவை மேலும் இது நானோமீட்டர் இடைவெளியில் பிரிக்கப்படுகிறது பாக்டீரியாவின் அளவு மைக்ரோமீட்டர் வரம்பில் உள்ளது எனவே இந்த நானோ தூண்களின் மேற்பரப்பில் பாக்டீரியாக்கள் ஒட்டும்போது அவை பாக்டீரியா உயிரணுக்களின் சவ்வுக்குள் துளைத்து அது பாக்டீரியாவைக் கிழித்து அதை அழிக்கும் எனவே இதிலிருந்து நாம் என்ன யோசனையை பெற முடியும் பாக்டீரியா தொற்றுநோயைத் தடுக்கக்கூடிய ஒத்த நானோ தூண் பூச்சுகளை நாம் செய்யலாம் இந்த வகையான பூச்சு பொது இடங்களில் அல்லது பொது கழிப்பறைகளில் பயன்படுத்தப்படலாம் இது பாக்டீரியா தொற்றுநோயைத் தடுக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டில் சீன ஆராய்ச்சியாளர்கள் மீன்களிடமிருந்து கிடைத்த யோசனையைப் பயன்படுத்தினர் ஒரு சுய சுத்தம் மற்றும் எண்ணெய் விரட்டும் கோட் ஒன்றை உருவாக்க மீன்கள் தங்கள் செதில்களுக்குள் தண்ணீரைப் பிடுங்குவதன் மூலம் எண்ணெயைத் தடுக்கின்றன சீன ஆராய்ச்சியாளர்கள் மீன் மற்றும் எலும்புக்கூடு பூக்களிடமிருந்து இந்த யோசனையைப் பெற்றனர் அத்தகைய வெளிப்படையான நீருக்கடியில் மேற்பரப்பை உருவாக்குவதற்கு அது எண்ணெயை விரட்டுவதன் மூலம் சுத்தமாக இருக்கும் அவர்கள் சிலிக்கா மேற்பரப்பில் நானோ அளவிலான ஏற்பாடுகளைச் செய்தனர் காற்றில் இந்த மேற்பரப்பு மூடுபனி ஆனால் நீரின் கீழ் இது அதிக வெளிப்படைத்தன்மையைக் கொண்டுள்ளது மற்றும் இது எண்ணெயை விரட்டுகிறது எலும்புக்கூடு மலரின் இதழ்கள் வெண்மையாகத் தோன்றும் ஆனால் அது தண்ணீருடன் தொடர்பு கொள்ளும்போது அது வெளிப்படையானதாகிறது இது எந்த நிறமி காரணமாகவும் அல்ல ஆனால் தாவர இதழ்களில் உள்ள செல் கட்டமைப்புகளை இழப்பதின் காரணமாக வெயில் காலத்தில் கோடை காலத்தில் என்ன நடக்கிறது என்றால் இதழ்களின் காற்று இடைமுகமானது பரவலான பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் மழைக்காலத்தில் என்ன நடக்கிறது என்றால் நீர் நீர் இடைமுகம் நடக்கும் மேலும் இது ஒளி பரவலை அதிகரிக்கச் செய்கிறது அது வெளிப்படை தன்மையுடையதாக தெரிகிறது இந்த யோசனையைப் பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வெளிப்படையான எண்ணெய் விரட்டும் மேற்பரப்பை உருவாக்கினர் இது உயிரியல் மற்றும் நீருக்கடியில் ஒளியியல் ஆகியவற்றில் நிறைய பயன்பாடுகளைக் கொண்டிருக்கும் சிலிக்கா கண்ணாடி மேற்பரப்புகளில் கரடுமுரடான நானோ கட்டமைப்புகளை உருவாக்க அவர்கள் ஒரு ஃபெம்டோசெகண்ட் லேசர் நீக்கத்தை பயன்படுத்தினர் மற்றும் அவர்கள் இரு அமைப்புகளையும் இணைக்கும் ஒரு மேற்பரப்பை உருவாக்கினர் இது வெளிப்படையாக மாறும் மற்றும் தண்ணீரில் இருக்கும்போது எண்ணெயை விரட்டுகிறது எனவே மீன் மற்றும் எலும்புக்கூடு பூவிலிருந்து அவர்கள் பெற்ற யோசனைகளிலிருந்து அவை வெளிப்படையான மற்றும் எண்ணெய் விரட்டும் மேற்பரப்பை உருவாக்கின இப்போது மயில் இறகுகளின் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் மயில் இறகுகளின் அழகான வண்ணங்கள் நானோ அளவிலான ஏற்பாடுகளால் ஏற்படுகின்றன வழக்கமாக வண்ணங்கள் அலைநீளம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறிஞ்சுதல் மற்றும் அலைநீளம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிபலிப்பிலிருந்து எழுகின்றன ஆனால் மயில் இறகுகளின் விஷயத்தில் ஒளியைப் பிரதிபலிப்பதற்கு பதிலாக தோராயமாக சிதறிய ஒளியை உறிஞ்சுவதற்கு இது உதவுகிறது மேலும் இது மயில் இறகுகளின் அழகான வண்ணங்களை உருவாக்குகிறது இறகுகளை பெரிதாக்கும்போது மயில் இறகுகளின் அழகிய வண்ணங்கள் நானோ அளவிலான ஏற்பாட்டின் காரணமாக இருப்பதைக் காணலாம் எனவே வேறு சில எளிய எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பட்டாம்பூச்சி சிறகுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் இது அழகான வண்ணங்களை நிறைய கொண்டுள்ளது இந்த அழகான வண்ணங்களுக்கு காரணம் என்ன நீங்கள் அதை மீண்டும் பார்த்தால் அது நானோ அளவிலான ஏற்பாடுகள் காரணமாகும் பட்டாம்பூச்சி இறக்கைகள் நானோ துகள்களின் அடுக்குகளால் ஆனவை அவை காற்றின் அடுக்குகளால் பிரிக்கப்படுகின்றன அடுக்குகளின் தடிமன் மாற்றங்கள் காரணமாக இறக்கைகளில் காணப்படும் வண்ணங்கள் எழுகின்றன எலக்ட்ரான் நுண்ணோக்கின் கீழ் பட்டாம்பூச்சி இறக்கைகள் காணப்படும்போது இந்த வகையான நானோ அளவிலான ஏற்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே இதை எங்கே பயன்படுத்தலாம் பட்டாம்பூச்சி சிறகுகளின் நானோ கட்டமைப்பு அடுக்குகள் விஞ்ஞானிகளை ஜவுளிகளை உருவாக்க ஊக்கமளித்தன நானோ துகள்களை கீழே இருந்து அடுக்குகளாக இணைத்து அடுக்கு சட்டசபை மூலம் ஒரு அடுக்கை உருவாக்குகின்றன நீங்கள் அத்தகைய வகையான ஜவுளிப் பொருட்களை உருவாக்கலாம் இது உட்புறத்தில் வேறு வகையான நிறத்தைக் கொடுக்கும் ஒளி மற்றும் அது வெளிப்புற ஒளியில் வேறு வகையான நிறத்தை கொடுக்க முடியும் மேலும் பட்டாம்பூச்சி இறக்கைகளின் நிறங்கள் நீங்கள் அவற்றைப் பார்க்கும் கோணத்தின் அடிப்படையில் மாறுவதை நாம் கவனிக்கலாம் அது ஏன் நடக்கிறது இறக்கைகள் நானோ மெல்லிய அடுக்குகளால் ஆனதால் இது நிகழ்கிறது இதனால் ஒளி வித்தியாசமாக பிரதிபலிக்கிறது இதைப் பயன்படுத்தி விஞ்ஞானிகள் இதுபோன்ற நுண்ணறிவு சோலார் பேனலை உருவாக்க யோசனை பெற்றனர் இது அதிக அளவு சூரிய ஒளியை அறுவடை செய்யலாம் மீண்டும் பட்டாம்பூச்சிகள் ஒளியை வெளியிடுகின்றன மேலும் 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒளியை எவ்வாறு வெளியேற்றுவது என்பது அவர்களுக்குத் தெரியும் விஞ்ஞானிகள் அதிக உமிழ்வு எல் டிகளைப் பிரதிபலிக்கவும் உருவாக்கவும் முயற்சிக்கும் உயர் உமிழ்வு ஒளி உமிழும் டையோட்களை உருவாக்குவதற்கு ஆப்பிரிக்க பட்டாம்பூச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தவிர பட்டாம்பூச்சி இறக்கைகள் வெப்பத்தின் சிறந்த சென்சார் மற்றும் பல்வேறு இரசாயனங்கள் ஆகும் GE உலகளாவிய ஆராய்ச்சியின் ஆராய்ச்சியாளர்கள் மார்ப் பட்டாம்பூச்சிகளின் சிறகுகளில் இருக்கும் நானோ கட்டமைப்புகள் மிகச் சிறந்த உணர்திறன் திறனைக் கொண்டுள்ளன என்பதைக் கண்டுபிடித்தனர் விஞ்ஞானிகள் வெப்பத்தையும் 1000 க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான ரசாயனங்களையும் கண்டறியக்கூடிய மிகச் சிறந்த உணர்திறன் சென்சார்களை உருவாக்க இது ஒரு மாதிரியாக இருக்கும் வேதியியல் உணர்திறனை சரிபார்க்க பட்டாம்பூச்சி இறக்கைகளின் மாதிரியைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் நீங்கள் ஆல்கஹால் தடவும்போது பட்டாம்பூச்சி சிறகுகளின் நிறம் டோலூயினைப் பயன்படுத்தும்போது வரும் நிறத்திலிருந்து வேறுபட்டது எனவே இந்த கொள்கையைப் பயன்படுத்தி ஒரு எளிய வேதியியல் சென்சார் செய்யலாம் மழைக்காலங்களில் பட்டாம்பூச்சிகள் ஈரமின்றி இங்கேயும் அங்கும் பறக்கின்றன என்பதையும் நாம் அவதானிக்கலாம் அது எப்படி சாத்தியம் ஏனென்றால் பட்டாம்பூச்சி இறக்கைகள் வண்ணமயமானவை மட்டுமல்ல இது மிகச் சிறந்த ஹைட்ரோபோபிக் பண்புகளையும் கொண்டுள்ளது எனவே இந்த ஹைட்ரோபோபிக் பண்புகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் அதன் சுய சுத்தம் செய்யும் பண்புகளை பின்னால் உள்ள வழிமுறை என்ன என்பதைப் பார்ப்போம் பட்டாம்பூச்சி இறக்கைகளை நீங்கள் கவனித்தால் அது மிகச் சிறந்த சூப்பர் ஹைட்ரோபோபிக் மேற்பரப்பைக் கொண்டுள்ளது இது தண்ணீரை ஒரு பந்தைப் போல உருட்டவும் அதனுடன் அனைத்து அழுக்குகளையும் எடுத்துச் செல்லவும் செய்கிறது சறுக்குவதை விட நீர் சொட்டுகள் உருளும் இது சிறிய மெழுகு கூர்முனை போன்ற நானோ கட்டமைப்புகளைக் கொண்டிருப்பதால் நீர் துளிகள் அடிப்படை பொருளை அடைவதைத் தடுக்கும் உருளும் நீரின் சக்தி இந்த மேற்பரப்புக்கும் அழுக்கிற்கும் இடையிலான ஈர்ப்பு சக்தியை விட அதிகமாக இருப்பதால் அது அனைத்து அழுக்கு பொருட்களையும் எளிதில் கழுவும் எனவே பட்டாம்பூச்சி சிறகுகள் அதன் சூப்பர் ஹைட்ரோபோபிக் தன்மை மற்றும் அதன் சிறிய மெழுகு கூர்முனை காரணமாக மிகச் சிறந்த சுய சுத்தம் செய்யும் பண்புகளைக் கொண்டுள்ளன இதேபோல் தாமரை இலையில் நானோ அளவிலான முகடுகளும் மெழுகு பூசப்பட்ட முடிகளும் உள்ளன இந்த நிகழ்வு தாமரை விளைவு என்று அழைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் நாம் ஒத்த வகையான ஹைட்ரோபோபிக் ஜவுளி பொருட்களை உருவாக்க முடியும் தாமரை இலையின் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணிய படத்தில் இது சூப்பர் ஹைட்ரோபோபிக் கொண்ட சிறிய நானோ முகடுகளைக் கொண்டிருப்பதைக் காணலாம் அதன் மீது நீர் துளி விழுந்தால் அது மேற்பரப்பில் உருண்டு அது பாக்டீரியா போன்ற அனைத்து அழுக்கு துகள்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை நீக்குகிறது இந்த யோசனையைப் பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஹைட்ரோபோபிக் பண்புகளை கொண்ட சூப்பர் ஹைட்ரோபோபிக் டி ஷர்ட்டுகள் அல்லது சட்டைகளை உருவாக்கலாம் நாங்கள் டீடர்ஜென்ட் பயன்படுத்தி சட்டைகளை கழுவ வேண்டியதில்லை நாம் வெறுமனே சட்டையை தண்ணீரில் நனைக்க முடியும் அது தானாகவே சுத்தம் செய்யும் அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஹைட்ரோபோபிக் பூச்சு அடிப்படையிலான பிளாஸ்டிக் மூலம் அல்லாத குச்சி பாட்டில்களையும் உருவாக்கலாம் இது நிறைய பயன்பாடுகளைக் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் வேறு சில புதிய யோசனைகளைப் பற்றியும் சிந்திக்கலாம் இதுபோன்ற சுத்தமான பூச்சுகளை நாங்கள் காரில் வைத்திருக்கலாம் இது சுய சுத்தம் செய்யும் சொத்துக்களைக் கொண்டிருக்கும் சுய சுத்தம் செய்யும் காலணிகள் கால்பந்து மற்றும் தண்ணீரை விரட்டும் ஆடைப் பொருட்களையும் நம்மிடம் வைத்திருக்க முடியும் மற்றொரு சுவாரஸ்யமான யோசனை கார்பன் நானோ குழாய் காடு நமீப் வண்டு முதல் நாம் நானோ குழாய் காடுகளை உருவாக்கலாம் இந்த நமீப் வண்டு பாலைவனத்தில் வாழ்கிறது மேலும் அதன் பின்புறத்தில் நானோடோட்களைப் பயன்படுத்தி குடிக்க பனியை சேகரிக்கிறது இந்த நமீப் வண்டு மேற்பரப்பில் நானோடோட்களைக் கொண்டுள்ளது இது பனி சேகரித்து அதிலிருந்து தண்ணீரைக் குடிக்கும் அதன் அடிப்படையில் ரைஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கார்பன் நானோ குழாய்களை மாற்றியமைத்துள்ளனர் எனவே கார்பன் நானோ குழாய்கள் என்றால் என்ன கார்பன் நானோ குழாய் குழாய் வடிவத்தில் உருட்டப்பட்ட ஒரு எளிய வரைபடத் தாள் போன்றது அவை கார்பன் நானோ குழாய்களை சற்று மாற்றியமைத்தன நானோ குழாய்களை சூப்பர் ஹைட்ரோபோபிக் ஆக்கியது அதாவது கீழே நீரை விரட்டும் இது ஒரு ஹைட்ரோஃபிலிக் அல்லது நீர் நேசிக்கும் மேல் மேற்பரப்பைக் கொண்டுள்ளது எனவே ஹைட்ரோஃபிலிக் என்றால் மேல் பாகம் நீரை விரும்புவது மற்றும் கீழ் பாகம் நீரை விரட்டும் இந்த கார்பன் நானோ குழாய் அடிப்படையிலான காடு காற்றில் இருந்து நீர் மூலக்கூறுகளை ஈர்க்க முடியும் ஏனெனில் அவை இயற்கையாகவே ஹைட்ரோபோபிக் என்பதால் அவை அவற்றை உள்ளே சிக்க வைக்கும் இதற்கு எந்த வெளி ஆற்றலும் தேவையில்லை இது தண்ணீரை காட்டுக்குள் வைத்திருக்கிறது எனவே நமக்கு தண்ணீர் தேவைப்படும்போதெல்லாம் காட்டைக் கசக்கி தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம் கார்பன் நானோ குழாய்களின் மற்றொரு முக்கியமான சொத்து என்னவென்றால் அதை நாம் மீண்டும் பயன்படுத்தலாம் எனவே நமீப் வண்டு அடிப்படையில் ஒரு நிறுவனம் 'டியூ வங்கி' ஒரு தண்ணீர் பாட்டிலை உருவாக்கியது எனவே பாட்டில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இது உலோகத்தால் ஆனது இது காற்றில் இருந்து தண்ணீரைச் சேகரிக்கும் சொத்துக்களைக் கொண்டுள்ளது மற்றும் இது ஒரு சீரற்ற வடிவ மேற்பரப்பைக் கொண்டுள்ளது இந்த சீரற்ற வடிவம் காற்றின் மேலோட்டமான பகுதியை விரிவுபடுத்துவதன் மூலம் அதிக பனி சொட்டுகளை உருவாக்குகிறது மற்றும் இது குறுகிய இடைவெளிகளைக் கொண்டுள்ளது இது தண்ணீரை நுழைய அனுமதிக்கும் இது வெளிநாட்டு பொருட்களால் மாசுபடுவதைத் தடுக்கும் நீர் துளி விழுந்து கீழே உருண்டு செல்வதை இங்கே காணலாம் எனவே நீங்கள் இந்த தண்ணீர் பாட்டிலை இரவு நேரத்திலும் காலையிலும் வைத்திருக்கிறீர்கள் தண்ணீர் குடிக்க தயாராக உள்ளது டூகான் கொக்குகளின் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் நாம் பறவையைப் பார்த்தால் அதன் உடல் அளவோடு ஒப்பிடும்போது கொக்கு மிகப் பெரியது ஆனால் இன்னும் அதை நிர்வகிக்கவும் பறக்கவும் முடியும் அதைப் பயன்படுத்தி உணவுப் பொருட்களை உடைக்க முடிகிறது எனவே எலக்ட்ரான் நுண்ணோக்கின் கீழ் உள்ள கொக்குகளின் கட்டமைப்பை நீங்கள் காணும்போது அது மிகச் சிறந்த நானோ கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளது இது ஒரு வலுவான ஆனால் அதே நேரத்தில் ஒரு இலகுவான பொருளாக மாறும் எனவே டூகான் கொக்குகளிலிருந்து நாம் யோசனையை எடுத்து இதுபோன்ற வகையான வாகன பேனல்களை உருவாக்கலாம் இது பயணிகளைப் பாதுகாக்கும் விண்வெளித் தொழில்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சில அதி ஒளி விமானக் கூறுகளை நாங்கள் உருவாக்க முடியும் இப்போது மரங்கொடியின் கொக்குகளின் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் மரச்செக்கு மரத்தின் தண்டுக்குள் வீசுகிறது மற்றும் அதன் கொக்கு ஒரு வினாடிக்கு ஆறு முதல் ஏழு மீட்டர் வேகத்தில் மீண்டும் மீண்டும் தாக்குகிறது வீழ்ச்சியின் தாக்கம் 1000 கிராம் வரிசையில் உள்ளது இன்னும் அதன் சரியான கட்டமைப்பை பராமரிக்க முடிகிறது எலும்பு சேதமடையவில்லை அல்லது தலையில் காயம் ஏற்படவில்லை அது மூளையை பாதுகாக்க முடிகிறது இந்த யோசனையைப் பயன்படுத்துவதன் மூலம் இதேபோன்ற அதிர்ச்சி பார்வையாளர்கள் அல்லது தலைக்கவசங்களை உருவாக்கலாம் கோழி மற்றும் டக்கன் கொக்குகள் போன்ற வெவ்வேறு பறவைகளின் கொக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து ஒப்பிட்டுள்ளனர் ஒவ்வொரு பறவையிலிருந்தும் ஒரு கெரட்டின் அளவின் அகலத்தை விட உயரத்தின் பரிமாணங்களையும் விகிதத்தின் விகிதத்தையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் அவை அவற்றின் செயல்பாடுகளுக்கு ஏற்ப வேறுபடுகின்றன மேலும் கொக்கின் உள் அடுக்குகள் அவற்றின் செயல்பாட்டிற்கு ஏற்ப பல்வேறு போரோசிட்டிகளைக் காட்டுகின்றன இதன் பொருள் பல பறவைகளை ஒப்பிடுவதன் மூலம் மரங்கொடியின் கொக்கு மிகச் சிறந்த கெரட்டின் முன்மொழிவைக் கொண்டிருப்பதாகவும் அந்தக் கொக்கிற்கு நல்ல அதிர்ச்சி பார்வையாளரைப் போல செயல்படக்கூடிய நல்ல போரோசிட்டிகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் எனவே மர பெக்கர் கொக்கிலிருந்து நாம் என்ன யோசனையை பெற முடியும் நபரைப் பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி பார்வையாளரை நாம் உருவாக்க முடியும் மேலும் கார் பம்பர்கள் மற்றும் தடகள தலைக்கவசங்களையும் செய்யலாம் கடந்த ஆண்டு ஒரு ஆராய்ச்சி வெளியீடு இருந்தது அதில் அவர்கள் ஸ்மார்ட் காலர் செய்துள்ளனர் அவர்கள் மர பெக்கரிடமிருந்து யோசனையை பெற்றார்கள் அவர்கள் ஒரு ஸ்மார்ட் காலரை உருவாக்கினார்கள் இந்த ஸ்மார்ட் காலர் மண்டை ஓடு பிளக்கும்படி அடிப்பட்டபோதும் இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டு இருக்கும் மூளை அடிபடாமல் காக்கும் தலையில் காயம் ஏற்படும் போது அல்லது ஒருவித விபத்துக்களை எதிர்கொள்ளும்போது அது மூளையை பாதுகாக்கும் மற்றொரு உதாரணம் சுறா தோல் எனவே சுறா மிக வேகமாக நீந்துவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அது எப்படி சாத்தியம் நீங்கள் சுறா தோலைக் கண்டால் அது மிகச் சிறந்த நானோ அளவிலான ஏற்பாடுகளைக் கொண்டுள்ளது இது இழுவைக் குறைக்கிறது மற்றும் சுறா தண்ணீரில் மிக வேகமாக நீந்துகிறது எனவே விஞ்ஞானிகளுக்கு இந்த யோசனை கிடைத்தது மேலும் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு இதேபோன்ற இழுவை ஆடைகளை உருவாக்கினர் இது நீச்சல் வீரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே மற்றொரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம் பாக்டீரியா ஃபிளாஜெல்லா ஃபிளாஜெல்லாவைப் பயன்படுத்தி பாக்டீரியா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த ஃபிளாஜெல்லாவை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் அது நானோ இயந்திரம் அல்லது நானோ மோட்டார் போல இருக்கும் ஃபிளாஜெல்லாவின் அளவு 10nm விட்டம் மற்றும் 10000 என்எம் நீள ஹெலிக்ஸ் ஆகும் மேலும் இது 20000 ஆர் எம் எம் என்றால் ஒரு நிமிடத்திற்கான சுழற்சிகள் பாக்டீரியா 20000 ஆர்பிஎம் வேகத்தில் சுழலும் மற்றும் ஒரு மில்லி விநாடிக்குள் அதன் திசையை மாற்ற முடியும் இந்த பாக்டீரியா ஃப்ளாஜெல்லாவிலிருந்து நாம் யோசனையை எடுக்க முடியும் மேலும் இதேபோன்ற நானோ மோட்டார்கள் மற்றும் நானோ இயந்திரத்தை உருவாக்கலாம் அவை மிகச் சிறந்த பயன்பாடுகளையும் கொண்டுள்ளன அதன் அடிப்படையில் நாம் மிக வேகமாக நீந்தக்கூடிய மற்றும் நம் உடலில் உள்ள மருந்துகளை வழங்கக்கூடிய நானோ ரோபோக்கள் அல்லது நானோ இயந்திரங்களை உருவாக்க முடியும் இந்த விரிவுரைகளிலிருந்து பயோமிமிக்ரி என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்துகொண்டுள்ளோம் மேலும் மனித பயன்பாடுகளுக்கு பயனுள்ள தயாரிப்புகளை தயாரிக்க நானோ அறிவியல் பயோமிமிக்ரியை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதையும் புரிந்துகொண்டோம் எனவே எனது சொற்பொழிவை இங்கே முடிக்கிறேன் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான சொற்பொழிவில் உங்களைப் பார்ப்பேன்